டேலின் தொகுதி 2ன் ஆறாம் அலகிற்கு வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் இது வடிவமைப்பு கட்டத்தை பற்றியது நாம் பகுப்பாய்வு கட்டத்தை நிறைவு செய்துள்ளோம் ஒவ்வொரு சி ஒ க்கும் மாதிரி மதிப்பீடு உருப்படிகளை உருவாக்குவதில் அவசியத்தையும் விளைவுகளை வகைப்படுத்தல் அட்டவணையில் இடுவதையும் மேலும் ஒவ்வொரு சி ஒ வையும் தேவையான இடத்தில் விவரிப்பதையும் பற்றி புரிந்து கொண்டோம் இந்த அலகில்நாம் ஏ டி டி ஐ இ மாதிரியின் வடிவமைப்பு செயல்முறை யுடன் தொடங்குவோம் ஒரு பொறியியல் பாடத்தின் வடிவமைப்பு கட்டத்தின் நோக்கம் என்ன அதன் துணை செயல்முறைகளை பார்க்கிறோம் இந்த அலகின் விளைவுகள் மதிப்பீடுகளின் தன்மையை புரிந்து கொள்வது வடிவமைப்பு கட்டத்தின் துணை செயல்முறைகளை அடையாளப்படுத்துவது ஆகும் வடிவமைப்புக் கட்டத்துடன் முதன்மையாய் தொடர்புடையவை கற்பவர் ஆல் கற்றல் நோக்கங்களை அடைய என்ன செய்ய இயலும் என்பதை அடையாளப்படுத்துவது ஓ பி இ மற்றும் என் பி ஏ சூழலின் பாட விளைவுகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலான செயல்திறனை அடையாளப்படுத்துவது என் பி ஏ சூழலில் பாட விளைவுகளை அடைய இலக்குகளை அமைப்பது தீர்வு என்பது உண்மையில் செயல்திறனை அளப்பது மேலும் மதிப்பீடு என்பது தீர்வை விளக்குவது இந்த இரண்டு சொற்களையும் ஆசிரியர்கள் அடிக்கடி மாற்றி பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை ஆனால் தீர்வு என்பது உண்மையின் ஒரு அளவை மற்றும் மதிப்பீடு என்பது விளக்கம் தீர்வு மாணவர்களின் கற்றலை இயக்குகிறது என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் பலர் தீர்வு என்பது உண்மையில் அவசியமானது அல்ல என்ற குறியீடுகளை கொண்டுள்ளனர் ஆனால் தெரிந்த உண்மை என்னவென்றால் தீர்வின் தரம்தான் கற்றலின் தரத்தை இயக்குகிறது தீர்வு தான் மாணவர்களுக்கு உயர்ந்த பங்களிப்பு உருப்படியாகும் ஆகவே இது பதற்றத்தின் ஆதாரமாகிறது ஆனால் மாணவர்களின் கற்றல் தரத்தை இயக்க இதுதான் பயிற்றுவிப்பாளர் இன் ஒரே வழி நமது தீர்வு கருவிகள் மாணவர்கள் எதை அவசியமானதாக கருத வேண்டும் என்பதை கூறுகிறது மாணவர்கள் தங்கள் தீர்வை இன் மூலம் கற்பதற்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுகிறார்கள் உயர்ந்த தரமான தீர்வு என்பது முற்றிலும் அவசியம் மேலும் இது மாணவர்கள் ஆழமாக படிக்க உதவுகிறது மேலும் இது மாணவர்கள் ஆழமாக கற்க வழிகாட்டுகிறது தீர்வு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது பாடத்தின் கூறுகள் பாடத்தின் உள்ளடக்கம் அறிவுறுத்தல் வழிமுறைகள் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு பசைபோல் தொடர்பு ஏற்பட வழிவகுக்கிறது இவை அனைத்தும் தீர்வு மூலம் ஒன்றிணைக்கிறது நல்ல தரமான தீர்வு நல்ல தரமான கற்றலுக்கு அவசியம் சோதனை உருப்படி அல்லது உருப்படிகள் மற்றும் கேள்விகள் என்ன உறவாக இருக்க வேண்டும் கேள்விகள் மற்றும் அது சார்ந்த கூடுதல் தகவல்கள் பொதுவாக சோதனை உறுப்பு அல்லது உருப்படிகள் எனப்படும் என்ன கூடுதல் தகவல்கள் அல்லது குறியீடுகள் நம்மால் கொடுக்க இயலும் ஒரு சராசரி மாணவன் அதை தீர்க்க எடுத்துக்கொள்ளும் எதிர்பார்க்கப்பட்ட நேரம் தொழில்நுட்பம் சார்ந்து அது கேள்விகள் அல்லது உருப்படிகள் கொண்டவை என்று அழைக்கப்படுவனவற்றின் மொத்த நேரம் நியாயமானதாக இருப்பது இன்றியமையாதது அதாவது சராசரி மாணவன் தேவையான கேள்விகளை வசதியாக பதிலளிக்க முடியும் திட்டமிட்ட நேரம் ஒரு சராசரி மாணவன் ஆல் தீர்க்கக்கூடிய தாய் இருப்பது மிகவும் தேவையானது இது நிச்சயமாக பயிற்றுநர் ஆல் திட்டமிடப்பட்டது ஆனால் இது மதிப்பீட்டு கருவியை சரியாக திட்டமிட உதவும் மாதிரி பதில்களை நமக்கு மற்றும் மதிப்பீட்டாளர் ஒரு வழிகாட்டியாய் கொடுக்கலாம் அவை கேள்வித்தாள் அமைத்தவர் இல் இருந்து மாறுபட்டால் சில குறிப்புகள் கொடுக்கலாம் அவற்றில் குறியீடுகளை பாட விளைவு குறியீடு திறன் குறியீடு அறிவாற்றல் நிலை அறிவு வகைப்பாடு சிரம நிலை போன்றவை இணைக்கலாம் ஒரு உருப்படி வங்கியை நாம் உருவாக்கும் பொழுது நாம் பின்வரும் அலகில் பார்ப்போம் இந்த குறியீட்டுடன் இது ஒரு மதிப்பீட்டு கருவியை அமைப்பது ஒப்பீட்டளவில் எளிமையானது மற்றும் மதிப்பீட்டு உருப்படிகளை அந்த குறிப்பிட்ட சூழலுக்கு தக்கவாறு வரையலாம் எந்த மாதிரியான மதிப்பீட்டு உருப்படிகள் சாத்தியமாகும் பரந்த வகையான மதிப்பீட்டு உருப்படிகள் சாத்தியம் விடை அளிக்கப்படும் கேள்விகள் நாம் புதிர்களை வைக்கலாம் மேலும் முக்கியமாக குறித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புதிரின் உருப்படிகள் ஞாபகம் வைத்துக்கொள்ளும் நிலையில் மட்டும் இல்லாமல் ஆனால் பெரும்பாலும் அவ்வாறே உள்ளது புதிரில் புரிந்துகொள்ளும் நிலையிலான உருப்படிகள் இருக்கவேண்டும் அனேகமாக குறைந்த சிரமங்களை உபயோகிக்கும் நிலையில் இருக்க வேண்டும் உயர்ந்த நிலை சிரமமானதாக இருக்கலாம் ஆனால் பல்வேறு அறிவு நிலை கொண்ட புதிர்கள் ஆக இருக்க வேண்டும் நமக்கு மதிப்பீட்டு சோதனைகள் இருக்கலாம் பெரும்பாலும் மதிப்பீட்டு சோதனைகள் உயர் நிலையை நோக்கியே இருக்கும் ஏனென்றால் இது வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் பணி மாணவர்களுக்கு இந்த பணியை முடிக்க போதுமான நேரம் கிடைக்கும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்கும் வகுப்பு சோதனைகள் போல் எங்களால் முடிக்க முடியாதது அல்ல இதில் அவற்றை முடிக்க முடியும் பயிற்றுனறுக்கும் சுதந்திரம் உண்டு அவர் அவள் பொதுவாக உயர் அறிவு நிலை கேள்விகளை நிறைய கேட்கப்பட்டால் இதில் ஞாபக நிலை புரிதல் நிலையில் சில கேள்விகளை இந்த பணிகளில் சேர்க்க முடியும் ஆய்வக சோதனைகள் நடத்தலாம் சிறிய மிகச்சிறிய குறுகிய திட்டப்பணிகள் அல்லது மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டப்பணிகள் செய்யலாம் கள பணிகளும் சாத்தியம் முடிவுகள் எழுதப்படவேண்டும் விளக்கக்காட்சி உருவாக்கப்படவேண்டும் இவை அனைத்தும் மதிப்பீட்டு உருப்படிகளின் கீழ் வருகிறது சரியான பணி உருப்படி உருப்படிகளை தேர்வு செய்வது பயிற்றுநர் இன் தனியுரிமை ஒரு மதிப்பீட்டு கருவி கட்டாயமாக மதிப்பீட்டு உருப்படிகளின் தொகுப்பாகும் பயிற்றுனர் சில மதிப்பீடு உருப்படிகளை தேர்வு செய்து அவற்றை தொகுத்து மதிப்பீட்டு கருவியை உருவாக்குகிறார் பொதுவாக எழுத்து செயல்திறனில் கேள்வித்தாள் போல் ஆனால் மற்ற மதிப்பீட்டு உருப்படிகளை கொண்டு ஒரு மதிப்பீட்டு கருவி இருக்க முடியும் நான் ஒரு கேள்வித்தாளில் புதிர்கள் பதில் எழுத வேண்டிய கேள்விகள் கொண்டு கேள்வித்தாள் உருவாக்க முடியும் பல மாறுபட்ட மதிப்பீட்டு கருவிகள் உள்ளன பயிற்றுனர் நான் எந்த வகையான மதிப்பீட்டுக் கருவிகள் அவன் அவள் உபயோகிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அனுமதிக்கப்பட்ட மதிப்பீட்டு கருவிகளின் தன்மை குறித்த வழிமுறைகள் நிறுவனத்திலிருந்து அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து கிடைக்கிறது ஆனால் அந்த வழிமுறைகளில் பயிற்றுனறுக்கு மதிப்பீட்டு கருவிகளை தேர்வு செய்ய சிறிய அளவு சுதந்திரம் இருக்கலாம் ஆகவே அவர்களின் நோக்கம் மற்றும் சூழல் மதிப்பீட்டில் கருவியின் வடிவத்தை தீர்மானிக்கிறது அவற்றில் பலவிதமான உருப்படிகள் உள்ளன உதாரணத்திற்கு வினாடி வினா பருவ இடைத்தேர்வு இறுதி தேர்வுகள் குழு திட்டப்பணிகள் போன்றவை குறிப்பிட்டபடி நிறுவனத்தால் அல்லது பல்கலைக்கழகத்தால் பருவ இடைத்தேர்வு மற்றும் இறுதி தேர்வுகள் போன்ற குறிப்பிட்ட உருப்படிகள் சார்ந்த வழிமுறைகள் உள்ளன ஆனால் இந்த வழிமுறைகள் பயிற்றுனறுக்கு மதிப்பீட்டு கருவிகளின் அமைக்கப்பட வேண்டிய உருப்படிகளை தேர்ந்தெடுக்க சிறிது சுதந்திரம் உள்ளது மதிப்பீட்டு வகைகள் பரந்த வகையில் நமக்கு உருவாக்க மதிப்பீடு அல்லது கற்றல் மதிப்பீடு அல்லது கல்வி மதிப்பீடு உள்ளன இவற்றை கண்டறியும் மதிப்பீடு என்று சில சந்தர்ப்பங்களில் கூறுகிறோம் மேலும் சுருக்கம் மதிப்பீட்டில் கற்றல் மதிப்பீடு நிகழ்கிறது மதிப்பீட்டின் நோக்கம் இறுதியாக மாணவர்க்கு மதிப்பெண் அல்லது தரம் வழங்குவது ஆகவே இது சுருக்க மதிப்பீடு மேலும் குறிப்பிட்ட மதிப்பீடு சார்ந்த இறுதி தரம் அல்லது மதிப்பெண்கள் இதில் உள்ளன உருவாக்க மதிப்பீட்டில் பயிற்றுனர் வகுத்த வழியில் கற்பிக்கப்படுகிறது அல்லது கற்றலின் ஏதாவது சிரமங்கள் உள்ளனவா அல்லது பாடத்தின் இடையே சரி செய்ய தேவைப்படும் ஏதாவது கற்றலில் குழப்பங்கள் உள்ளனவா சில மாற்றங்கள் செய்யும் வகையான அறிவுறுத்தல் உத்திகள் உள்ளனவா என்பன போன்றவற்றை தீர்மானிக்க அதிகம் விரும்புகிறது பயிற்றுநர் உண்மையில் இந்த மதிப்பீட்டை கற்றல் வகுத்த வழியில் நடக்கிறதா என்பதை அறியும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் ஆகவே இது கற்றல் மதிப்பீடு அல்லது கல்வியியல் மதிப்பீடு உருவாக்க மதிப்பீடுகளின் முடிவுகள் அறிவுறுத்தினால் இந்த முடிவுகள் பொதுவாக அறிவுறுத்தல் உத்திகள் அல்லது முறைகளில் ஒரு மாற்றத்தை விளைவிக்க பயன்படுத்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட கருவி உருவாக்க கருவியாகும் அதேவேளையில் சுருக்க கருவியாகவும் உபயோகப்படுத்த முடியும் உதாரணத்திற்கு ஒரு வகுப்பு சோதனை வகுப்பு சூழலில் பொதுவாக என்ன நடக்கிறது அறியும் சுருக்க கருவியாக பயன்படும் ஆனால் கற்றல் தரத்தில் ஏதேனும் இடையூறுகள் உள்ளதா என்பதை மாணவர்களின் பதில்களின் பார்வையில் உருவாக்க மதிப்பீட்டின் பகுதியாகவும் இதை பயன்படுத்தலாம் சோதனையை உருப்படிகளின் பரந்த வகைப்பாடு மாணவர்கள் எழுதி சமர்ப்பிக்கும் வகையிலான செயல்திறன் அறியும் எழுதும் தேர்வு உருப்படிகள் அல்லது செயல் திறன் சோதனை உருப்படிகள் ஆக இருக்கலாம் செயல்திறன் சோதனை உருப்படிகள் விளக்கக்காட்சி போன்றும் இருக்கலாம் அங்கே ஒரு செயல்முறை உள்ளது அதை அகநிலை வழக்கில் ஓரளவு மதிப்பீடு செய்ய வேண்டும் இப்பொழுது அதை பார்க்கலாம் முதல் வகை இது பதில்கள் எழுதும் வகை மேலும் உங்களுக்கு உருப்படிகளின் பரந்த தேர்வு சாத்தியம் முதன்மையானவை தேர்வு வகை அல்லது வினியோக வகை என்று அழைக்கப்படலாம் தேர்வு வகையில் மாணவர்களுக்கு சில பதில்கள் வழங்கப்பட்டு அவற்றில் ஒன்று அல்லது பல பதில்களை கொடுக்கப்பட்ட கேள்விக்கு தேர்வு செய்வர் பொதுவான உதாரணம் கொள்குறி வினாக்கள் வினியோக வகையில் மாணவர்கள் அவர் அவளின் புரிதல் அல்லது செயல்முறையை பயன்படுத்துவது பற்றிய நீண்ட கால நினைவு அல்லது குறிப்புகள் அடிப்படையில் பதில்களை வழங்க வேண்டும் அடிப்படையில் தேர்வு வகை மீண்டும் பரந்த வீச்சு உடையது முதன்மையாக அதன் பொதுவான வடிவம் கொள்குறி வகையாக ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சரியான விடைகளிலிருந்து பலவற்றை தேர்வு செய்வதாகவும் இருக்கலாம் அல்லது சரியா தவறா அல்லது பொருத்துக போன்றும் இருக்கலாம் பொருத்துக வில் மீண்டும் நமக்கு பல தெரிவுகள் உள்ளன இரண்டு பக்கமும் ஒரே எண்ணிக்கையிலான உருப்படிகள் அல்லது வெவ்வேறு எண்ணிக்கையிலான உருப்படிகள் இருக்கலாம் மறுசீரமைப்பு குறிப்பாக ஒரு வரிசை கொடுக்கப்படும் அந்த வரிசையில் சரியான படிகள் தவறான வரிசையில் இருக்கும் மாணவர்கள் சரியான வகையில் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை மாற்றியமைப்பதற்கான அளவுகோல் அதன் அடிப்படை தத்துவம் அல்லது அது சம்பந்தமான வரிசையின் அடிப்படையாகும் இது ஒரு சாத்தியமான வழி மீண்டும் இது சூழல் சார்ந்து பாடத்தின் தன்மையைச் சார்ந்து மதிப்பீட்டு கருவியின் தன்மையை சார்ந்தது மற்றும் எந்த வகையான மதிப்பீட்டு உருப்படி மற்றவைகளை விட பொருந்தும் சூழல் சார்ந்தது கொடுக்கப்பட்ட சூழலில் எந்த உருப்படிகள் எல்லாம் சிறப்பாக பொருந்துகிறது என்பதை பயிற்றுனர் தான் முடிவு செய்ய வேண்டும் உறுதியாக ஒரு பரந்த வகை சாத்தியம் சரிபார்ப்பு பட்டியல் மதிப்பீடு அளவுகோல் இருக்கலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புவதில் உம் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து வார்த்தைகளை தேர்வு செய்து கோடிட்ட இடங்களை நிரப்புவதும் தேர்வு வகைதான் வினியோக வகை உருப்படிகள் மிகவும் நன்றாக அறியப்பட்டது நமது வழக்கமான விரிவாக பதிலளிக்கும் கேள்விகள் அவற்றை நாம் சோதனைகளில் அல்லது பருவ இறுதி கேள்வித்தாளில் கேட்பது நிறைவு வகைகள் நாம் வைத்திருக்க முடியும் கோடிட்ட இடங்களை நிரப்புவது அங்கே வார்த்தைகள் மாணவர்களால் தெரிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது முன்பே பட்டியல் எதுவும் கொடுக்கப்படவில்லை அல்லது இது வரைபடமாக சிட்டையாக குரு வினாவாக வடிவமை பதில்களாக எண் கேள்விகள் அல்லது வாய்மொழி தேர்வாக கூட இருக்க முடியும் வாய்மொழித் தேர்வை ஒரு செயல் திறனுக்கு மேலாக சிலர் உணர்ந்தாலும் வாய்மொழி தேர்வின் செயல்திறன் அம்சத்தின் அகநிலை உணர்வை அகற்றுவது மிகக் கடினம் அங்கு உள்ள உடல் மொழி பதில் தெரிவிக்கப்பட்ட விதம் வார்த்தைகள் அற்று தொடர்புகொண்ட வழி போன்ற காரணிகளை நீக்குவது மிக சிரமம் ஆகவே சிலர் வாய்மொழித் தேர்வை செயல்திறனுக்கு மேலான வகையாக கருதுகின்றனர் ஆனால் இதை வினியோக வகை உருப்படியாக கருதுவதே சாத்தியமாகும் செயல்திறன் வகை சோதனை உருப்படிகள் வழக்கமாக விளக்கக் காட்சிகள் போன்றவை ஒரு மாணவர் மேடைக்கு வந்து கருத்துரை வழங்குவது அல்லது திட்டப்பணிகள் சுருக்க உரையை வழங்குவதே ஆகும் இவை குழுவிவாதம் திட்டப்பணிகள் உருவகப்படுத்துதல் பரிசோதனைகள் மேலும் முன்மாதிரிகளை உருவாக்கி நிரூபித்தல் கள ஆய்வுகள் செய்து சிலவகையான விளக்க காட்சிகளை தயாரிப்பது ஆகியவைகளாகும் முன்பு குறிப்பிட்ட படி வாய்மொழித் தேர்வு செயல்திறன் வகையாக கருதமுடியும் சாதனங்கள் விஷயங்கள் உபகரணங்களை சோதித்து சோதனை முடிவுகள் சுருக்க உரை வழங்கப்பட வேண்டும் இதுபோன்ற பல்வேறு வகைகள் சாத்தியமாகும் ஒரு செயல்திறன் வகையை வேறுபடுத்தும் அம்சமானது வெறுமனே பதில்கள் சரியா அல்லது தவறா என்பதைவிட மேலாக மற்ற அம்சங்களையும் கருதினால் அவை அகநிலை அடிப்படையானது ஆனால் நாம் இந்த அகநிலை அடிப்படையை மதிப்பிட சில புறநிலைகள் கொண்டு வரவேண்டும் மற்றொரு முக்கிய விஷயம் மதிப்பீட்டு தரம் ஆகும் அவை ஏற்புடைமை மற்றும் நம்பகத்தன்மை என்ற பண்புகள் உடையது ஏற்புடைமை என்பது மதிப்பீட்டு நடவடிக்கைகளின் எந்த அளவு அளக்கப்படுகிறது அதன் நோக்கம் என்ன தத்துவார்த்த முன்னோக்குகளால் ஏற்புடைமை என்பது பல்வேறு வழிகளில் கருத முடியும் ஆனால் நமது சூழலில் முக்கிய நோக்கம் என்பது மாணவர்களின் பதில்களை வெளிப்படுத்த மதிப்பீட்டுக் கருவிகள் உபயோகப்படுத்துவது அது நமக்குத் தரும் தரவுகளின் அடிப்படையில் ஒரு சி ஓ எந்த அளவிற்கு அடையப்படுகிறது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் சிஓ என்பது அடிப்படையில் ஒரு திறன் அல்லது திறன்களின் தொகுப்பு அதை ஒரு மாணவன் பெற்று செயல்விளக்கம் அளித்து இருக்க வேண்டும் நாம் தெரிந்திருக்க விரும்புவது மாணவர்கள் எந்த அளவிற்கு இந்தத் திறன்களை பெற்றிருக்கிறார்கள் மேலும் இவற்றை அவரால் செயல் விளக்கம் அளிக்க முடியுமா ஆகவே நாம் மதிப்பீட்டை பயன்படுத்துகிறோம் மதிப்பீடு செல்லாவிட்டால் மாணவர்களிடம் இருந்து நாம் பெறும் செயல்திறன் தரவுகள் சி ஓ இவை அடையும் நிலையை தீர்மானிப்பதில் எந்த உதவியும் செய்து இருக்க முடியாது சி ஓ சில திறன் தொகுப்புகளை நிறுவுகிறது ஆனால் அந்த திறன்களை மதிப்பீடு கூறவில்லை என்றால் அப்பொழுது மதிப்பீட்டுக் கருவிகள் உண்மையில் செல்லத்தக்கதல்ல நாம் பெற்ற தரவுகள் மாணவர்கள் எந்த அளவிற்கு அந்த திறன்களை அடைந்திருக்கிறார்கள் என்று தீர்மானிக்க உதவவில்லை ஒரு மதிப்பீட்டு கருவியின் ஏற்புடைமை சோதிப்பது மிகவும் அவசியமானதாகும் என் பி ஏ கட்டமைப்பில் வரும் கல்லூரிகள் மதிப்பீட்டுக் கருவிகள் இன் தரத்தை ஆராய மிக முக்கியமாக ஒரு குழு அமைத்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தரத்தின் முக்கிய காரணி ஏற்புடைமை அந்தக் குழு உண்மையில் மதிப்பீட்டு கருவிகளின் ஏற்புடைமை சரிபார்க்க வேண்டும் ஒரு ஏற்கப்படாத கருவி தரவுகளை பெறும் வகையில் நமக்கு நடைமுறையில் பயனற்றது பருவ இறுதி தேர்வு தாள்கள் கூட குறிப்பிட்ட அளவு தர உறுதி செயல்பாடுகள் வாயிலாக செல்ல வேண்டும் இது ஒரு இரண்டாம் நிலை நிறுவனமாக இருந்தாலும் அதாவது கல்வி ரீதியாக தன்னாட்சி பெறாத நிறுவனம் அங்கே பருவ இறுதி தேர்வுகள் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிறது பல்கலைக்கழகம் தானே ஒரு தேர்வாளர் குழுவை வைத்திருக்க வேண்டும் அந்த குழு பருவ மற்றும் தேர்வுத் தாள்கள் இன் தரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே ஏற்புடைமை என்பது முக்கிய அம்சமாகும் மேலும் பயிற்றுனர் முன்கூட்டியே திட்டமிடல் மற்றும் அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்துவதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்தாவிட்டால் ஓ பி இ கட்டமைப்பின் படி மதிப்பீடு அதிக பயனற்றது என்று நிரூபிக்கலாம் மதிப்பீட்டின் இரண்டாவது முக்கிய அம்சம் நம்பகத்தன்மை அதை பல பயிற்றுனர்கள் சரியாக கருதுவதில்லை மதிப்பீட்டு மதிப்பெண்கள் எந்த அளவிற்கு உறுதியானது என்பது இரு மாணவர் கூட்டம் ஒரு பாடத்தில் செல்லும் பொழுது நாம் செயல்திறனில் பெரும் செயல்திறன் தரவு தான் மதிப்பீடு இருவரின் செயல்திறன் தரவுகள் ஒத்திருந்தால் நாம் அவர்களின் கற்றலின் நிலைகள் இரண்டு தொகுதியிலும் ஒன்று என்று எதிர்பார்க்க முடியுமா இதை வேறு விதமாகவும் பார்க்கலாம் ஒரு கூட்டத்தில் இலக்குகளை விட அதை அடையும் நிலை குறைவாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் நாம் சில செயல்திட்டத்தை அடுத்த முறை அடையும் நிலை மேம்பட இணைந்திருக்கிறோம் நாம் செயல்திறனை தரவு அடையும் நிலையில் மேம்பாட்டை காட்டுகிறது உண்மையில் மேம்பட்டு இருக்கிறது அல்லது குறைவான மதிப்பீட்டால் செயல்திறன் தரவுமேம்பட்டு இருக்கிறது என்று கூற முடியுமா பல்வேறு மாணவர் கூட்டத்திலிருந்து பல சமயங்களில் பெற்ற மதிப்பெண்களின் சில உறுதிநிலை இருக்கிறது என்றால் நமது மதிப்பீடு எந்த அளவு நம்பகத் தன்மை உடையது கற்றலின் அடிப்படையில் தரவுகள் பிரதிபலிக்கின்றன என்று அவை குறிப்பிடுகின்றன அப்படி என்றால் வழங்கப்படும் மதிப்பீட்டுக் கருவிகள் அதன் தன்மையில் மாணவர்களின் செயல்திறனை பிரித்தெடுப்பதில் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது நம்பகத்தன்மையும் அவசியமானது ஆனால் பின்வரும் சில செயல்முறை மூலம் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய முடியும் நமக்கு மாணவர்களின் கற்றல் தரத்தை உறுதி செய்வதன் மூலம் பெரும் செயல்திறன் தரவு நமக்கு எப்படி பயனளிக்கிறது என்ற அடிப்படையில் மதிப்பீட்டின் தரம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த கருத்து வரைபடத்தில் சுருக்க மதிப்பீட்டின் தரம் காட்டப்பட்டுள்ளது ஏற்புடைமை மற்றும் நம்பகத் தன்மை ஆகியவை சுருக்க மதிப்பீட்டின் பண்புகள் ஏற்புடைமை என்பது சான்று மற்றும் தத்துவம் எந்த அளவிற்கு மதிப்பீட்டு கருவிகளுக்கு முன்மொழியப்பட்ட பயன்பாட்டின் மதிப்பீட்டு மதிப்பெண்களை விளக்க உதவுகிறது என்பதாகும் இதில் முக்கிய சொல் முன்மொழியப்பட்ட பயன்பாடு நாம் இந்த தரவுகளை சி ஓ அடையும் நிலையை தீர்மானிக்க உபயோகித்தால் அந்த தரவு சிஓ அடையும் நிலையை தீர்மானிக்க கண்டிப்பாக செல்லும் அதுதான் சுருக்க மதிப்பீடு அல்லது குறிப்பிட்ட மதிப்பீட்டு கருவியின் ஏற்புடைமை நம்பகத்தன்மை என்பது பல வேறுபட்ட கட்டத்தில் வழங்கப்படும் ஒத்த மதிப்பீட்டு கருவிகளின் மதிப்பெண்களின் நிலைத்தன்மை ஆகும் ஏற்புடைமை மற்றும் நம்பகத்தன்மை இரண்டும் நமக்கு மிக முக்கியமானவை ஆகும் மேலும் இரண்டும் பின்வரும் சில செயல்முறை நிலைகளின் மூலம் அடையலாம் அந்த செயல்முறை நிலைகள் முதலில் நன்கு வரையறுக்கப்பட்ட விளைவுகள் அவை தேவையான திறன்கள் ஆக விவரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பாட விளைவுகள் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தின் உடன் முன்பே தெரிவிக்கப்படுகிறது ஒரு நன்கு வரையறுக்கப்பட்ட மதிப்பீட்டு முறை அது அந்த மதிப்பீட்டு சி ஓ வை முழுமையாக சரியான அறிவு நிலையில் அடைவதை உறுதி செய்ய அவசியமானது மீண்டும் அதை விவாதிப்போம் ஒரு உருப்படி வங்கி மதிப்பீட்டு முறையின் படி ஏற்புடைய மற்றும் நம்பகமான மதிப்பீட்டு கருவியை சுலபமாக உருவாக்க உதவுகிறது தேர்வு செய்யப்பட்ட கடின நிலைக்கு மதிப்பீட்டுக் கருவிகள் முறை வரையறுக்கிறது கடின நிலை நாம் மீண்டும் விவாதிப்போம் என்பது சிக்கலான நிலையில் இருந்து மாறுபட்டது அதாவது புரிதல் நிலையில் நீங்கள் பெற்ற மதிப்பீட்டு உருப்படி மற்றும் இன்னொன்று பயன்பாட்டு நிலை பயன்பாடு நிலை உயர்ந்த சிக்கல் நிலையில் உள்ளது ஆனால் அது உயர்ந்த கடின நிலை என்று கூற முடியாது கொடுக்கப்பட்ட சிக்கலான நிலையில் பல்வேறு கடின நிலைகளில் மதிப்பீடு உருப்படிகளை பெற முடியும் பயன்பாட்டின் அதே நிலையில் ஒரு உருப்படியை மிகக் கடினமான மிதமான கடினமான மற்றும் குறைவான கடினமானது என்று பெற முடியும் இது போன்று பல்வேறு கடினநிலைகள் சாத்தியமாகும் ஒரு மதிப்பீட்டு கருவியில் அவன் அவள் உபயோகிக்கும் மதிப்பீட்டு உருப்படி எண் கடின நிலையை பயிற்றுனர் திட்டமிட்டு முடிவெடுக்க வேண்டும் இந்த செயல்முறை நிலைகளை உறுதி செய்வதன் மூலம் நாம் சுருக்க மதிப்பீட்டின் ஏற்புடைமை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்யலாம் நம்பகத்தன்மையை மதிப்பீட்டில் முறையான மற்றும் முறையற்ற பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் உறுதி செய்யலாம் இதை மீண்டும் தானியங்கு முறை மதிப்பீடாக முடிந்தவரை செய்வதால் அல்லது நன்கு கட்டமைக்கப்பட்ட தீர்வு முறையில் ஆசிரியர் மதிப்பீட்டு செய்வதன்மூலம் வசதி படுத்தலாம் ஏற்புடைமை மற்றும் நம்பகத்தன்மை தர மதிப்பீட்டை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இதற்கு நல்ல அளவிலான முன்னரே திட்டமிடல் தேவை ஆனால் சுருக்க மதிப்பீட்டின் தரத்திற்கு அவசியமானது சிலநேரம் மக்கள் நம்பகத்தன்மை என்பது உண்மையில் ஒரு சிக்கலா என்று வியக்கின்றனர் ஏனெனில் ஒரு ஆசிரியர் ஒரே பாடத்தை ஒரே கல்லூரியில் இரண்டாம் முறை நடத்தாமல் இருக்கலாம் சிறிய அளவிலான உயர்நிலை நிறுவனங்கள் தவிர்த்து பெரும்பாலான பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்களின் குறிப்பிட்ட பண்புகள் இருக்கிறது ஏற்புடைமை இன் எல்லா விதிகளையும் அயலக கேள்வித்தாள் அமைப்பாளர் பின்பற்றாமல் இருக்கலாம் இணைப்பு பல்கலைக்கழக அமைப்பில் எல்லா தொடர்புடைய நபர்கள் புதிய ஆசிரியர்கள் அயலக கேள்வித்தாள் அமைப்பாளர் இதன் எல்லா படிநிலைகளை பின்பற்றினால் நாம் ஒரு செயல்திட்டத்தை கொண்டிருப்பதும் அனைவரும் அதன் படி நிலைகளை பின்பற்றுவதும் மிகவும் அவசியம் அவ்வாறு நடந்தால் ஏற்புடைமை சிக்கல்களும் நம்பகத்தன்மை காண தேவைகளும் தானாகவே சரியாகிவிடும் இதன் அடிப்படை கருத்து என்பது நாம் ஒரு செயல்திட்டத்தை அமைத்துஅதை சரியாக செயல் படுத்தினால் அதற்கான எல்லா தொடர்புடைய நபர்கள் இருந்தால் புதிய ஆசிரியர் ஆசிரியர்கள் அயலக கேள்வித்தாள் மையங்கள் அனைவரும் சரியாக இந்த செயல் திட்டத்தைப் பின்பற்றினால் நமக்கு ஏற்புடைமை மற்றும் நம்பகத்தன்மை அப்பொழுது கிடைக்கும் ஆகவே செயல் திட்டத்தை சரியாக செயல்படுத்துவது அவசியம் சிலவிதமான அயலக விதிகளை ஆசிரியரின் சுதந்திரத்தின் மேல் விதிப்பது போல் இது இருக்கும் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை இது அடிப்படையாக ஆசிரியருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது ஆனால் இந்த செயல் திறன் படிகள் ஆசிரியர் செய்வது தர மதிப்பீட்டில் முடிகிறது என்பதை உறுதி செய்கிறது இது ஒருவிதமான இரும்புப்பிடி அல்லது ஆசிரியரின் சுதந்திரத்தின் கட்டுப்பாடுகள் என்று பார்க்கக் கூடாது ஆனால் இதை சுருக்க மதிப்பீட்டு தரத்தை உறுதி செய்யும் துவக்க செயலாக பார்க்க வேண்டும் அந்த தோற்றத்தோடு பார்த்தால் ஆசிரியருக்கு இன்று செயல்நிலை ஏற்றுக் கொள்வதற்கு எந்த சிக்கலும் இல்லை இந்த செயல் திறனை நிறுவனம் அல்லது பல்கலைக்கழக விதிகள் மற்றும் வழி முறைகளுக்கு ஏற்ப நன்றாக திருத்த முடியும் ஆனால் நமக்கு செயல்முறை இருக்க வேண்டும் அதன்பிறகு மதிப்பீடு என்பது மதிப்பெண்கள் வழங்குவது அங்கே மீண்டும் வழக்கமான 1 2 5 10 அல்லது அதிக மதிப்பெண்கள் என்று பல அளவுகளில் வேறுபாடுகள் ஆனால் பல்வேறு பருவ இறுதி கேள்வி தாள்களில் பல்வேறு வகையான அளவுகோல்கள் உள்ளன அவை 12 மதிப்பெண்கள் 8 மதிப்பெண்கள் எல்லாம் கூட சாத்தியமாகும் ஆனால் நிறுவன அல்லது பல்கலைக்கழக வாயிலாக சில வகையான தரப்படுத்தல் நல்ல உருப்படி வங்கியை உருவாக்குவது போன்ற சில சுதந்திரத்தை தருகிறது என்பதை மீண்டும் பின்னால் காண்போம் ஆனால் இவை கொள்கை சார்ந்த விஷயங்கள் ஆனால் தரமான மதிப்பீட்டை குறைவான முயற்சியில் உருவாக்க முடியும் என்பதை நம்மால் கவனத்தில் கொள்ள முடியும் நாம் செயல் திறன் சார்ந்த உருப்படிகளை மதிப்பிட முயற்சிக்கும் பொழுது நமக்கு தலைப்பு தேவை தலைப்பு என்றால் என்ன இது மாணவர் வழங்கும் விளக்கக்காட்சி போன்ற செயல் திறனின் அகநிலை மதிப்பீட்டை கணக்கிடும் மதிப்பீட்டு கருவி விளக்க காட்சியின் தரம் உண்மையான விளக்கத்தை மட்டும் வைத்து கணக்கிடப்படவில்லை ஆனால் அந்த விளக்க காட்சியை நன்றாக மாற்ற வேறு பல காரணிகள் உள்ளன ஒரு விளக்க காட்சியை நன்றாக மாற்றக்கூடிய பண்புக் கூறுகள் யாவை மேலும் அவற்றை நாம் எவ்வாறு அளவிடுவது அவற்றை எப்படி மதிப்பிடுவது அவை அனைத்தும் தலைப்பு என்ற ஒரே பரந்த அலை கொம்பின் கீழ் வருகிறது அடிப்படையில் இது அக நிலையானது தலைப்புகளில் அகநிலை கூட ஒட்டு மொத்தமாக நீக்கப்படாது இது ஒரு புறநிலை கட்டமைப்பை தருகிறது மேலும் இது அதை வெளிப்படையா குகிறது மேலும் இது மாணவர்களுக்கு உதவும் வகையான அமைப்பை உருவாக்குகிறது இந்தத் தலைப்புகள் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட ஆல் என்ன பண்புக் கூறுகளின் அவள் அவன் மதிப்பிட படுவார் என்பதை மாணவர் அறியலாம் அது மாணவர்கள் மதிப்பிடும் செயல் முறை மிக நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு தயார் படுத்திக் கொள்ள ஏதுவாகும் தலைப்புகள் அளவுகோல் மற்றும் தர நிலைகளின் தொகுப்பு ஆகும் திறன்கள் உடன் இணைக்கப்பட்டு மாணவர்களின் செயல் திறன் சோதனை உருப்படிகள் இன் பதில்களை மதிப்பிட உதவுகிறது வழக்கமான கருத்துரை விளக்கக்காட்சி அல்லது திட்டப்பணி விளக்கக்காட்சி போன்றவை தலைப்புகள் தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகளை குறிப்பிட்ட அளவுகோல்களுக்கு தக்க அனுமதிக்கிறது தரத்தை எளிதாக்கி மேலும் வெளிப்படையாகிறது மேலும் இவை மாணவர்களுக்கு முன்னரே தெரிவிக்க படுத்தப்பட்டால் அதாவது இந்த தலைப்புகள் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட மாணவர்கள் எந்த அடிப்படையில் மதிப்பிட படுவர் என்பதை அறிந்து அதற்கேற்ப அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார் இந்த முழு அமைப்பும் மேலும் வெளிப்படை ஆனால் அடிப்படையில் இது அகநிலை மதிப்பீடாக இருப்பது இப்பொழுது அகநிலையாலும் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மேலும் வெளிப்படையாகும் மிகவும் வெளிப்படையான கட்டமைப்பு அடிப்படையிலான மதிப்பீடு ஆகும் இதுதான் தலைப்புகளில் அனுகூலமாகும் மேலும் ஒரு வலைத்தளம் இங்கே குறிப்பிடப்படுகிறது 4teachers org அதில் பல வகையான உருப்படி களுக்கு பலவகையான பாடத்திற்கு பலவகையான தலைப்புகள் அடங்கியுள்ளன இதை நாம் வழிகாட்டியாக பயன்படுத்தலாம் பல்வேறு பல்கலைக்கழகத்தின் பல கல்வி மையங்கள் Carnegie Mellon பல்கலைகழகத்தின் கற்றல் கற்பித்தல் மையம் போன்று எவ்வாறு தலைப்புகளை கட்டமைக்க வேண்டும் பற்றிய பல வகையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன பல்வேறு பல்கலைக்கழகங்களும் இவ்வகையான வழிகாட்டுதல் அடிப்படையில் தலைப்புகளை கட்டமைக்கலாம் ஆனால் தலைப்புகள் முதலில் கட்டப்பட்டுள்ளன என்பது மிக முக்கியமான விஷயம் அதாவது தலைப்பு இருக்கிறது இரண்டாவது இவை மாணவர்களிடம் முன்னரே பகிரப்படுகிறது தலைப்புகள் பயனுள்ளதாக உருவாக்க இது மிக முக்கிய அம்சமாகும் உதாரணமாக நாம் விளக்க காட்சியை எப்படி மதிப்பிடுவது என்பதை பார்க்கலாம் இதற்கான தலைப்புகளில் உள்ளடக்கம் முதலில் உயர்ந்த நிலையில் உள்ளது மூன்று பிரிவுகள் அதன் உள்ளடக்கமே பொதுவாக பாடத்தை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் வேறு சில அளவுகளைக் கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது அவை குரல் திறன் மற்றும் வாய்மொழியற்ற திறனாக இருக்கலாம் வாய் மொழியற்ற திறனில் பார்வை தொடர்பு முகபாவனைகள் தோரணை போன்றவைகள் இருக்கலாம் வேறு பல பண்புக்கூறுகள் நீங்கள் பட்டியலிட்ட விரும்பலாம் குரல் திறனில் உங்களுக்கு ஆர்வம் மற்றும் குரல் இடை நிறுத்தங்கள் உஷ் நல்லது உம் ஆங்போன்றவை இருக்கலாம் விளக்கக் ஆட்சியின் பொழுது என்ன வகையான இடைநிறுத்த நாம் செய்கிறோம் எந்த இடைவெளியில் இதை செய்கிறோம் இவை சொல் ஓட்டத்தை தடை செய்கிறதா இவை எளிமையாய் தொடர்பு கொள்வதை தடை செய்கிறதா ஒருவர் மக்கள் பயன்படுத்தும் நிரப்பும் சொற்களை பயன்படுத்தலாம் அல்லது மாணவர்கள் பயன்படுத்தும் வாக்கியத்தின் தொடரியல் மற்றும் சொற்பொருள் கொண்டு முழுமை செய்வது போன்ற பண்பு கூறுகளை பெற்றிருக்கலாம் இதுபோன்ற பண்புக் கூறுகளை ஆசிரியர்கள் முன்பே பட்டியலிட்டு மாணவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் அறிவிக்கப்பட்ட தலைப்புகள் கால அமைப்பு சிறிது கால அளவை கொடுப்பது எந்த அளவிற்கு மாணவர்கள் அமைப்பை பராமரிக்கப்படுகிறது எந்த வகையான காட்சி சாதனங்கள் உபயோகப்படுத்துவது பொருளடக்க இணக்கம் நிகழ்கிறதா மேலும் உள்ளடக்கம் மற்றும் விளக்க காட்சியின் தொழில்முறை போன்றவை உண்மையான உள்ளடக்கமாகும் இது போன்று பல்வேறு பண்புக் கூறுகள் உள்ளன அவை படிநிலை சார்ந்து ஒழுங்கமைக்க வேண்டும் அதாவது படிநிலையின் மேல் வாய்மொழியற்ற திறன் அமைத்து அதை பார்வை தொடர்பு முகபாவனைகள் தோரணை சைகைகள் என்று கீழ்நிலைக்கு உடைக்க வேண்டும் பட்டியலிடப்பட்ட பண்பு கூறுகளுக்கு சில செயல்முறை நிலைகளை தீர்மானிக்க வேண்டும் இந்த செயல்முறை நிலைகள் தோராயமாக மூன்று முதல் ஐந்து ஆக இருக்கும் ஏனெனில் அதிகமான செயல்முறை நிலைகள் மதிப்பிட கடினமானது மற்றும் சிக்கலானது குறைவான செயல்முறை நிலைகளில் மதிப்பீடு மிகவும் கரடு முரடு ஆனதாக இருக்கலாம் ஒவ்வொரு நிலைக்கும் எந்த சூழலில் மாணவர்களின் செயல் முறை இந்த நிலையில் அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நாம் விவரிக்க வேண்டும் உதாரணத்திற்கு பார்வை தொடர்பு இந்த குறிப்பிட்ட பண்புக்கூறுகள் வழங்கப்படும் அதிகபட்ச மதிப்பெண் 3 மாணவர்கள் முழு மூன்று மதிப்பெண்கள் எந்த சூழலில் பெறுவர் என்ற செயல்முறை அளவுகோல்களை விவரிக்கவும் மாணவர்கள் அவராகவோ அவளாகவோ இந்த குறிப்பிட்ட பண்பு இந்த திட்டமான அளவையில் தொடர்பு கொள்ளும்பொழுது தன் செயல் முறையில் கணக்கிடப்படும் என்று உறுதிப்படுத்தி பயிற்சி பெற இயலும் இந்தவிதமான தலைப்பை தயாரித்து மாணவர்களிடம் முன்பே பகிர்வது அவர்கள் செயல்முறை அல்லது சோதனை உருப்படிகள் சார்ந்து நன்கு செயல்பட உதவும் இது நாம் கட்டாயம் பெற வேண்டிய முக்கிய கருவியாகும் கடினத்துவம் இது மதிப்பீட்டு உருப்படியின் மற்றொரு முக்கிய அம்சம் அடிக்கடி சில ஆசிரியர்கள் இதை நடு வகையான விளக்க உரையாக கொடுப்பர் அவர்கள் உருவாக்கிய மதிப்பீட்டு உருப்படிகள் ஏன் குறைவான சிக்கல் நிலையில் உள்ளது சீ ஒ பயன்பாட்டு நிலையில் உள்ள பொழுது அவர்கள் புரிந்த நிலையில் கேள்வி கேட்பர் மேலும் எங்கள் மாணவர்கள் பலவீனமானவர்கள் அவர்களால் பயன்பாட்டு நிலை கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாமல் போகலாம் என்று கூறுவர் இது கடின நிலைக்கும் சூழ்நிலைக்கும் இடையேயான குழப்பத்தின் முடிவுகள் இவை இரண்டும் இரு மாறுபட்ட பொருட்கள் சிக்கலானது அறிவு நிலையை குறிப்பது ஆனால் கடின நிலை மாணவர்கள் எடுத்த முயற்சியின் அளவை சிக்கலைத் தீர்க்க எடுத்துக் கொண்டிருக்கும் நேரம் அறிவுச் சுமை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட உண்மைகளின் எண்ணிக்கை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட கருத்துக்களின் எண்ணிக்கை போன்றவற்றை அதை அறிவு நிலையில் குறிப்பது அதாவது பயன்படுத்திய அறிவு நிலையில் மட்டும் நான் இப்பொழுது பல்வேறு கடின நிலையில் மதிப்பீடு உருப்படிகளை பெற்று இருக்கிறேன் நாம் அதை எத்தனை நிலைகளாகவும் வகைப்பாடு செய்யலாம் ஆனால் பொதுவாக மக்கள் அதை மூன்று நிலைகளாக வகைப்படுத்துவர் மிகவும் குறைவான கடின நிலை மிதமான கடின நிலை மற்றும் அதிக கடின நிலை ஒரு குறிப்பிட்ட அறிவு நிலையில் பல்வேறு கடின நிலையில் மதிப்பீட்டு உருப்படிகளை கட்டமைப்பது சாத்தியமாகும் மாணவர்க்கு நியாயம் செய்வதற்கு மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு நாம் அறிவு நிலை சார்ந்து இருப்பதே நல்லது சிக்கல் நிலையில் சமரசம் செய்யாமல் நாம் அறிவு நிலையினை பற்றி இருக்கிறோம் ஆனால் அந்த அறிவு நிலையில் நாம் குறைவான கடின நிலையை உடைய மதிப்பீட்டு உருப்படியை அமைக்க முடியும் நாம் மாணவர்களிடமிருந்து அது தான் தேவை என்று உணர்ந்தால் அறிவு நிலையில் சமரசம் செய்வது மட்டும் மாணவர்களுக்கு அவமதிப்பாகும் கடின நிலை உள்ளடக்கம் சவால் மற்றும் அமைப்பு போன்ற பண்புடையது உதாரணம் ஒரே அறிவு நிலையில் மூன்று வெவ்வேறு கடின நிலை கேள்விகள் அமைந்தன முதலாவது குறைவான கடின நிலை இரண்டாவது மிதமான கடின நிலை மற்றும் மூன்றாவது உயரிய கடின நிலை இவை எல்லாம் கால அளவை தீர்மானித்தல் ஐ மட்டும் சார்ந்தது அது அடிப்படையில் பயன்பாட்டு அறிவு நிலையாகும் ஒரு மீட்டர் அளவுள்ள தனி ஊசலின் கால அளவு போன்று மிகவும் மெதுவானது ஆனால் குறைவான கடின நிலையில் நீங்கள் புவியின் மேற்பரப்பில் கால அளவு கணக்கீட்டை கேட்டீர்கள் இரண்டாவதில் அதே தகவல் கணக்கிடப்பட வேண்டும் இப்பொழுது ஊசல் ஒரு மின்தூக்கியில் வைக்கப்பட்டுள்ளது அது இருப்பு வினாடிக்கு 2 மீட்டர் என்ற முடுக்கத்தில் மேலே சென்று கொண்டிருக்கிறது அதே அறிவு நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது இது உயர் கடின நிலையில் உள்ளது மூன்றாவதும் இது போன்றே ஒரு மீட்டர் அளவுள்ள தனி ஊசலின் கால அளவை கண்டுபிடித்தல் ஆனால் இப்பொழுது ஊசல் குண்டு அதன் அடர்த்தியில் பத்தில் ஒரு பங்கு உள்ள பிசுபிசுபற்ற ஊடகத்தில் மூழ்கி வைக்கப்பட்ட சூழலில் அது 20 வினாடிக்கு 2 மீட்டர் முடுக்க மின் தூக்கியில் மேலே சென்று கொண்டிருக்கிறது இது இரண்டாவதை விட உயர்ந்த நிலையில் உள்ளது ஆனால் இவை எல்லாம் ஒரே அறிவு நிலையில் உள்ளது அறிவு நிலை என்பதை தியாகம் செய்யக்கூடாது என்பது மிக முக்கியமானது ஆனால் கேள்விகளை கடின நிலையை பொருத்து கீழ் தொனிக்கு மாற்ற இயலும் சிக்கல் நிலை என்பது உயர் அறிவு நிலையைக் குறிப்பது கடின நிலை உயர் அறிவு நிலையுடன் தொடர்புடையது அல்ல ஒருவர் உயர் அறிவு நிலையில் கீழ்நிலை கடின சோதனை உறுப்புகளை பெறுவர் கடினத்தன்மை என்ற பெயரில் அறிவு நிலை சார்ந்த சோதனை உருப்படிகள் சேர்க்கப்படவில்லை என்றால் அது அவமதிப்பாக இருக்கலாம் அது ஒரு சாக்கு போக்கு மற்றும் அவமதிப்பாக மட்டுமே இருக்கும் ஒரே அறிவு நிலையில் நாம் மதிப்பீட்டு உருப்படிகளில் கடின நிலையின் தொனியை குறைக்க முடியும் பொறியியல் பாட சூழலில் வடிவமைப்பு கட்டத்தின் துணை செயல்முறைகள் முன்மொழியப்பட்ட துணை செயல்முறைகள் மற்றும் அவற்றின் வரிசைகள் மதிப்பீடு மற்றும் தீர்வை காண தொழில்நுட்பத்தை தேர்வு செய்தல் அடுத்த அலகில் பார்க்கலாம் சீ ஓ வை அடைய இலக்கு நிர்ணயித்தல் மதிப்பீட்டு முறைகளையும் மதிப்பீட்டு கருவிகளையும் வடிவமைத்தல் மதிப்பீட்டு தரத்தை உறுதி செய்ய இவற்றை முன்னரே வடிவமைக்க வேண்டும் அது கற்றல் தரத்தை உறுதி செய்யும் உறுப்பு வங்கியை உருவாக்கும் பயிற்சி இந்த அலகில் சொல்லப்படாத மதிப்பீட்டு அம்சங்களை பட்டியலிடுங்கள் ஆனால் உங்கள் பாடம் சார்ந்து அவை அமைவதை கருதுங்கள் ஏ டி டி ஐ இ இன் வடிவமைப்பு கட்டத்தில் உங்கள் பாடம் சார்ந்து சேர்க்க தேவையான மாறுபட்ட துணை செயல்முறைகளை நீங்கள் கருதுவதை விவரியுங்கள் com என்ற முகவரியில் உங்கள் முடிவுகளை பகிர்வதற்கு நன்றி அடுத்து அலகில் நாம் வடிவமைப்பு கட்டத்தின் துணை செயல்முறைகளை விவாதிப்போம் அதன் விளைவுகள் மதிப்பீட்டிற்கு தொழில்நுட்பத்தை தேர்வு செய்வது மற்றும் சி ஓ வை அடைய இலக்கை நிர்ணயிப்பது போன்ற துணை செயல்முறைகளை புரிந்து கொள்வது இந்த சி ஓ வை அடைய இலக்கை நிர்ணயிப்பது என்பது என் பி ஏ வின் தர மேம்பாட்டு செயலில் ஒரு இக்கட்டான அம்சம் சி ஓ வை அடைவதற்கான இலக்கை முன்னரே அமைக்கிறோம் நாங்கள் பாடத்தை வழங்குகிறோம் அந்த நிலையை அடைவதற்கான அறிவுறுத்தல் வினியோகத்தை வடிவமைக்கிறோம் நாங்கள் மதிப்பீட்டின் வாயிலாக உண்மையாக அடைந்த நிலையை கணக்கிடுகிறோம் உண்மையான அடைந்த நிலை இலக்கை போன்றே இருந்தால் நாம் இலக்கை அடையும் நிலை அதிகரிக்க முயற்சிக்கலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட இலக்கு நிலையை நீங்கள் அடைய தவறினால் அதற்கான காரணங்கள் பற்றி பார்த்து அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை மேம்பாட்டு திட்டங்கள் உருவாக்க முயல்கிறோம் ஏனெனில் அடுத்த மாணவர் கூட்டம் கொடுக்கப்பட்ட இலக்கு நிலையை அடையும் அது தர வளையத்தை முழுமைபடுத்தலாம் இது மாணவர்களால் கற்றல் தரத்தை மேம்படுத்துவதற்கான சாரம் இதை செய்வதற்கு தர வளையத்தை மூட மதிப்பீடு நமக்கு கொடுக்கும் தரவு நமக்கு உண்மையில் உதவும் இது மிக அவசியமானது அவசியமானது என்றால் அந்த மதிப்பீடே கட்டாயம் ஏற்புடைய மற்றும் நம்பிக்கையானது இதற்கு சில செயல்முறைகளைப் பின்பற்ற வேண்டி இருக்கிறது அது நாம் வடிவமைப்பு கட்டத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இதனுடன் அடுத்த அலகில் இதை தொடர்வோம் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்